இங்கே வரையப்பட்டுள்ளபடி ஒளிமின்னழுத்த செல்லை கருத்தில் கொள்வோம் அது 2 முனையங்கள் கொண்டுள்ளது V மற்றும் I விழும் சூரிய கதிர்வீச்சு உள்ளீடு ஆகும் ஆக சக்தி உள்ளீடு என்பது என்ன இதோடு தொடர்புடைய சக்தி வெளியீட்டுக்கான இந்த ஒளிமின்னழுத்த செல்லின் திறன் என்ன இது செயல்திறனை பற்றிய ஒரு யோசனையை உங்களுக்கு தரும் இது P0 Pin என்று கொடுக்கப்படுகிறது அது உச்சபட்ச சக்தியில் P0 க்கு சமம் ஆகவே ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நிறுவலில் ஒளி மின்னழுத்தசெல்லின் அதிகபட்சசக்தியை கொடுக்கக்கூடிய திறன் என்பது இந்த உச்சபட்ச சக்தி Pm ஆகவே இந்த ஒன்றைய Pm என நாம் அழைப்போம் அதாவது ஒரு ஒளிமின்னழுத்த செல்லின் வெளியீடு Pin என்பதே இதுவாகும் நாம் Pm VmI mPin என அறிவோம் இப்பொழுது Pin என்றால் என்ன என்றால் அது ஒரு தரநிலை தனிமைப்படுத்துதல் ஆகும் அது ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு கிலோவாட் என்பதாகும் மேலும் Pin என்பது பேனலின் பரப்பளவில் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு கிலோவாட் என குறிப்பிடப்படுகிறது பேனலின் பரப்பளவு என்பது என்ன தரவு தாளுக்கு மறுபடியும் சென்றால் இந்த தரவு தாளில் இந்த வரிசையை நிரையை பார்த்தால் அதில் 6 x 10 துண்டுகள் அதாவது செல்கள் உள்ளன ஆகவே இது poly crystalline செல் ஆகும் அதாவது 60 செல்கள் ஒவ்வொரு செல்லும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது போல 0 15 6 மீட்டர் x 0 156 மீட்டர் என்ற இந்த பரப்பளவைக் கொண்டுள்ளது ஆகவே இதை நமது கணக்கிடுதலில் நாம் பயன்படுத்தி சக்தி உள்ளீடு அளவில் என்ன என்பதை அடைய முடியும் ஆகவே திரும்பி போய் பார்த்தால் ஆகவே பேனலின் பரப்பளவு என நீங்கள் காண்பது 16 எண்ணிக்கையிலான செல்கள் ஒவ்வொன்றும் 156 mm x 156 mm பரப்பளவு கொண்டது ஆகவே மீட்டருக்கு அவற்றை மாற்றும்போது அது 16 x 0 156 x 0 156 சதுர மீட்டர்

இது 1 46 சதுர மீட்டர் என மாறிவிடும் ஆகவே Pin என்பது ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு கிலோவாட் x 1 46 அதாவது 1 46 KW கிலோவாட் தரவு தரவு தாளில் இருந்து செல்லின் செயல்திறன் 16 5 என கொடுக்கப்பட்டுள்ளது இது 1 46 KW x 16 5 100 தோராயமாக இது 240 Watts க்கு சமம் எனவே ஒரு செல் செயல்திறன் அதையே நான் செயல்திறன் subscript செல் என அழைக்கிறேன் இது விழும் உள்ளீடு சூரிய சக்திக்கு ஒளிமின்னழுத்த செல்லால் வழங்கப்படும் வெளியீட்டு சக்தியாக கொடுக்கப்பட்டுள்ளது உச்சபட்ச சக்தி புள்ளியில் வெளியீட்டு சக்தி Pm என பெயரிடப்படுகிறது Pin ஆல் வகுக்க வேண்டும் என நாம் அறிவோம் Pin என்பது என்ன Pin என்பது தனிமைப்படுத்தல் தவிர வேறுஒன்றும் இல்லை இது ஒரு சதுர மீட்டருக்கான கிலோவாட் x செல்லின் பரப்பளவு செல்லின் அல்லது செல்களின் மொத்த பரப்பளவு ஆகும் செல்களின் பரப்பளவிற்குள் தனிமைப் படுத்துவதற்க்காக L என்ற குறியீட்டை நாம் பயன்படுத்துவோம் இது போன்றதொரு செல்லின் பரப்பளவு ஆகையால் பதிலீடு செய்த பின்பு இதன் மூலம் நீங்கள் காண்பது PmL இதுவே ஒரு சதுர மீட்டருக்கான கிலோவாட் x செல்களின் பரப்பளவு என உள்ளீடு விழும் சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் அல்லது மேலும் Vm உடன் உச்சபட்ச சக்தி மின்னழுத்தம் மற்றும் மின்சாரங்களின் அடிப்படையில் அதாவது VmpImpLAcell தனிமை படுத்துதல் என்பது ஒரு சதுர மீட்டருக்கான கிலோவாட் செல்லின் பரப்பளவு சதுர மீட்டரில் உள்ளது ஆகவே இது செல் செயல்திறன் ஆகும் இருந்தாலும் தொகுதி செயல்திறன் என்பதும் செல் செயல்திறன் என்பதும் ஒன்றல்ல என்பதை ஒருவர் குறித்துக் கொள்ள வேண்டும் உண்மையில் முழுமையான ஒளிமின்னழுத்த தொகுதியின் செயல்திறன் என்பது செல்லின் செயல் திறனை விட குறைவாகவே இருக்கும் அவை இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் என்ன அடிப்படையில் அது செல்லின் ஏரியா மற்றும் தொகுதியின் ஏரியா ஆகும் இப்போது இந்த வித்தியாசத்தை நாம் பார்ப்போம்

ஒரு ஒளிமின்னழுத்த செல்லை கவனத்தில் கொள்ளுங்கள் இது உண்மையில் 6 x 10 செல் பேனல் ஆகும் இந்த ஒவ்வொன்றும் ஒரு செல் நான் சுட்டி கர்சரால் காட்டிக் கொண்டிருக்கும் இந்த பகுதி ஒரு செல் ஆகும் இந்த நிரலில் இதுபோன்ற 10 உள்ளன 6 கிடைமட்டத்தில் உள்ளன இப்பொழுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நெருங்கிய பார்வையில் பார்த்தால் செல்களை நீங்கள் பார்ப்பீர்கள் செல்களுக்கு இடையே கொஞ்சம் இடம் உள்ளது தொகுதி என்பது இந்த எல்லா செல்களையும் உண்மையில் மூடி உள்ளடக்கியதாக உள்ளது விளிம்பில் கொஞ்சம் இடங்கள் உள்ளன விளிம்பே கொஞ்சம் பரப்பளவை ஆக்கிரமித்துள்ளது செல்களுக்கு இடையே கொஞ்சம் இடம் உள்ளது இப்பொழுது இந்த எல்லா பரப்பளவுகளும் பயனுள்ள பரப்பளவுகள் அல்ல இந்த பகுதியில் சூரிய தனிமைப்படுத்துதல் விழுந்தால்கூட அது உண்மையில் பிடிக்கப் படுவதில்லை ஆகவே செல்லின் பரப்பளவை மட்டும் வைத்து ஒப்பிட்டால் ஒட்டு மொத்த தொகுதி என்பது உண்மையில் இந்த எல்லா இடைவெளிகளையும் மூடிகளையும் உள்ளடக்கியதான ஒரு பெரிய பரப்பளவு ஆகும் எனவே தொகுதியின் செயல்திறன் என்பது செல்லின் செயல்திறனை விட நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கப்போகிறது

நீங்கள் தரவுதாள்களை மறுபடியும் பார்த்தால் தரவு தாள்களை நாம் பார்ப்போம் உங்களிடம் செல்லின் செயல்திறன் உள்ளது செல்லின் செயல்திறன் 16 5 என நீங்கள் பார்க்கிறீர்கள் அதேசமயம் தொகுதி செயல்திறன் என்பது உண்மையில் 14 66 எல்லா வகை பேனல்களிலும் அது இவ்வாறு உள்ளது ஏனென்றால் தூய செல் பரப்பளவை விட தொகுதியின் பரப்பளவு அதிகமாகும் பெரும்பாலான நேரங்களில் முன்பு இங்கே குறிப்பிட்டது போல உச்சபட்ச சக்தி மற்றும் இந்த எல்லா மற்ற மதிப்பீடுகள் உச்சபட்ச சக்தி மதிப்பீடு தூய செல் பரப்பளவு மற்றும் தூய செயல்திறனை பொறுத்தே உள்ளது இருந்தபோதிலும் நடைமுறை நோக்கத்தில் ஒரு கொடுக்கப்பட்ட பயனுக்காக நீங்கள் கணக்கீடுகள் செய்யும்பொழுது அதிக நடைமுறை செயல் திறனை நீங்கள் பயன்படுத்துவதால் தொகுதி செயல்திறன் என்பது மேலும் நடுத்தரம் ஆகவும் எடுத்துக்கொள்ள சிறந்த மதிப்பு ஆகவும் இருக்கும்